கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் பொரோட்டோகால் பாடத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எனவே டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அல்லது TCP விவரங்களை ஆராய்வோம் எனவேஇந்த விரிவுரையில் TCP கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் விவரங்கள் மற்றும் TCP ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை எவ்வாறு தேர்வு செய்கிறது என்பதைப் பார்ப்போம் இது நாம் முன்னர் விவாதித்த கருத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த சொற்பொழிவில் பார்ப்போம் எனவே விவரங்களில் டிசிபி இல் உள்ள ஃபுலோ கட்டுப்பாட்டு பொறிமுறைக்கு செல்வோம் எனவே டிசிபி கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் இது மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் அடிப்படையிலான பொறிமுறையாகும் இது SYN எனப்படும் சிறப்பு கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியைப் பயன்படுத்துகிறது இது ஒத்திசைவுக்கான ஒரு குறுகிய வடிவம் அதை TCP SYN செய்தி என்று அழைக்கிறோம் எனவே ஹோஸ்ட் A மற்றும் ஹோஸ்ட் B போன்ற 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையைப் பயன்படுத்தி கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டுடன் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறது எனவே ஹோஸ்ட் A மற்றும் ஹோஸ்ட் B ஆகியவை ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள விரும்புகின்றன ஹோஸ்ட் A கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டைத் தொடங்குகிறது எனவே ஹோஸ்ட் A சில ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பருடன் ஒரு SYN செய்தியை அனுப்புகிறது எனவே இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை TCP எவ்வாறு தேர்வு செய்கிறது என்பதை விவாதிப்போம் எனவே இது ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பருடன் x என ஒரு SYN செய்தியை அனுப்புகிறது பின்னர் ஹோஸ்ட் B ஒரு ஒப்புதல் செய்தியுடன் ஒரு SYN செய்தியையும் அனுப்புகிறது எனவே ஹோஸ்ட் B இலிருந்து ஹோஸ்ட் A க்கு இந்த SYN செய்தி TCP இல் பைடைரக்சனல் இணைப்பை உறுதிப்படுத்த இது பயன்படுகிறது எனவே கடைசி வகுப்பில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் TCP இணைப்பு பைடைரக்சனல் என்று பேசியுள்ளோம் எனவே ஹோஸ்ட் A ஹோஸ்ட் B உடன் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் ஹோஸ்ட் B ஹோஸ்ட் A உடன் தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த காரணத்தினால் ஹோஸ்ட் B அதே பாக்கெட்டை ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பருடன் அனுப்புகிறது எனவே இங்கே இந்த எடுத்துக்காட்டில் ஹோஸ்ட் B இந்த SYN செய்தியை அனுப்புகிறது ACK ஐ திருப்பி அனுப்பும்போது எனவே நாங்கள் பிக்கிபேக்கிங் ஆதரவில் SYN மற்றும் ACK ஒன்றாக்குகிறோம் பிக்கிபேக்கிங் என்பது TCP ஹேட்டரின் அடிப்படையில் 2 செய்திகளை ஒன்றாக இணைக்கிறோம் என்பதாகும் நீங்கள் SYN பிளாக் மற்றும் ACK பிளாக் இரண்டிற்கும் பிட் 1 ஐ அமைக்க வேண்டும் எனவே இந்த SYN பிளஸ் ACK செய்தி இது ஒரு புதிய ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை அனுப்புகிறது எனவே இந்த சீக்வென்ஸ் நம்பர் y இது B முதல் A டேட்டா பரிமாற்றத்திற்கும் A முதல் B வரையிலான முந்தைய முன்மொழியப்பட்ட சீக்வென்ஸ் நம்பருக்கும் பயன்படுத்தப்படும் x க்கு A முதல் B வரை பயன்படுத்தப்படும் டேட்டா பரிமாற்றம் மற்றும் இந்த x உடன் ஒப்புதல் எனவே இது x பிளஸ் 1 இன் ஒப்புதல் எண்ணை அனுப்புகிறது இப்போது கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் நடைமுறையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பொது டிரான்ஸ்போர்ட் லேயர் சேவை மாதிரியின் விஷயத்தில் முன்பு விவாதித்த 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையை நினைவில் வைத்திருந்தால் ஹோஸ்ட் A இந்த செய்தியை பார்க்க முடியும்ஹோஸ்ட் A அனுப்பிய SYN செய்தியுடன் ஒத்திருக்கும் ஒப்புதல் எண் மற்றும் அது அனுப்பப்பட்ட SYN செய்தியுடன் ஒத்திருந்தால் இந்த SYN பிளஸ் ACK ஐ சாத்தியமான ஒன்று அல்லது செல்லுபடியாகும் என்பதை கண்டுபிடிக்க முடியும் பின்னர் அது இறுதியாக ஒரு ஒப்புதல் செய்தியை B க்கு அனுப்புகிறது மேலும் அந்த ஒப்புதல் செய்தியில் அது x பிளஸ் 1 இன் சீக்வென்ஸ் நம்பரை அனுப்புகிறது இது தொடங்கிய முந்தைய வரிசையை அதிகரிக்கிறது மற்றும் இந்த ஒப்புதல் எண் y பிளஸ் 1 ஐ ஒப்புக்கொள்கிறது எனவே இந்த 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையுடன் ஹோஸ்ட் A மற்றும் ஹோஸ்ட் B இணைப்பைத் தொடங்குகின்றன ஆரம்ப கேள்வி எண்ணை எவ்வாறு தேர்வு செய்வீர்கள் என்பது இப்போது கேள்வி எனவே ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுப்பது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் சேவை மாதிரிகளின் பொதுவான விவாதத்தை நாங்கள் கவனித்த ஒரு முக்கிய அம்சமாகும் எனவே ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுக்கும்போது தாமதமான நகலைத் தவிர்ப்பதே குறிக்கோள் ஆகவே அந்தச் செய்தி தாமதமான நகல் அல்லது அப்ளிகேஷன் செயலிழந்துவிட்டது போலவும் அதே போர்டில் வெவ்வேறு சீக்வென்ஸ் நம்பருடன் அப்ளிகேஷன் மற்றொரு இணைப்பைத் தொடங்கியுள்ளதா எனவும் சீக்வென்ஸ் நம்பரைப் பார்த்து ஒரு செய்தியை அடையாளம் காண முடியும் எனவே அதைச் சரியாகச் செய்ய ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் முந்தைய சீக்வென்ஸ் நம்பரின் தடைசெய்யப்பட்ட பகுதிக்குள் வரக்கூடாது முந்தைய சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்வு செய்யும்போதெல்லாம் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்வுசெய்ய உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன இப்போது நாங்கள் அதை நன்றாகப் பார்த்தோம் என்பதை இப்போது எப்படி உறுதிப்படுத்துவீர்கள் எனவே நாங்கள் முன்பு விவாதித்த கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் எனவே உங்கள் வசதிக்காக அதை மீண்டும் சுருக்கமாக விளக்குங்கள் எனவே நீங்கள் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுக்கும்போதெல்லாம் இது நேர அச்சு மற்றும் இது சீக்வென்ஸ் நம்பர் அச்சு எனவே இது முந்தைய இணைப்பாக இருந்தால் இது முந்தைய இணைப்பாக இருந்தது பின்னர் இந்த குறிப்பிட்ட இணைப்பிற்கான தடைசெய்யப்பட்ட பகுதி என்று கூறப்பட்டது எனவே இது இணைப்பு 1 க்கு தடைசெய்யப்பட்ட பகுதி இப்போது நீங்கள் ஒரு புதிய இணைப்பைத் தொடங்கும் போதெல்லாம் இந்த கட்டத்தில் இணைப்பு 1 இங்கே செயலிழந்தது எனவே இணைப்பு 1 செயலிழந்தவுடன் நீங்கள் ஒரு புதிய இணைப்பைத் தொடங்க விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு புதிய இணைப்பைத் தொடங்கும்போதெல்லாம் புதிய இணைப்பைத் தொடங்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இது உங்கள் புதிய இணைப்பு இணைப்பு 2 நீங்கள் இந்த இணைப்பை 2 ஐ ஒரு கட்டத்தில் தொடங்கவில்லை அதாவது இணைப்பு 2 க்கான தடைசெய்யப்பட்ட பகுதி இணைப்பு 1 உடன் ஒன்றுடன் ஒன்று இணைகிறது எனவே இது எங்களுக்கு தேவையில்லை எனவே இந்த 2 தடைசெய்யப்பட்ட பகுதி ஒருவருக்கொருவர் ஒன்றுடன் ஒன்று பொருந்தாத வகையில் இணைப்பு 2 ஐ துவக்க விரும்புவதைத் தடுக்க நாம் என்ன செய்கிறோம் இப்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் இருக்கிறது முதல் விருப்பம் நீங்கள் நேர களத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது மற்றும் இரண்டாவது விருப்பம் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் களத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது அதாவது சீக்வென்ஸ் நம்பர் களத்தில் எனவே முதலில் இடைவெளியைக் கொடுத்த பிறகு நீங்கள் இணைப்பு 2 ஐ தொடங்க வேண்டும் எனவே ஒரு இடைவெளியைக் கொடுத்த பிறகு நீங்கள் அதைத் தொடங்குகிறீர்கள் இதனால் இந்த இடைவெளி சீக்வென்ஸ் நம்பர் இடம் ஒன்றுடன் ஒன்று வராமல் பார்த்துக் கொள்ளும் எனவே நெட்வொர்க்கில் அனுப்பப்பட்ட இணைப்பு 1 க்கான அனைத்து பாக்கெட்டுகளும் அவை இறந்துவிட்டன என்பதையும் அவை நெட்வொர்க்கில் இருப்பதற்கான தடயங்கள் எதுவும் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்த நீங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு காத்திருக்கிறீர்கள்பின்னர் நீங்கள் ஒரு புதிய இணைப்பை மட்டுமே முயற்சி செய்கிறீர்கள் இல்லையெனில் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதே போதுமானதாக இருக்கும் எனவே இணைப்பு 1 ஆல் பயன்படுத்தப்படும் கடைசி சீக்வென்ஸ் நம்பர் மற்றும் இணைப்பு 2 இலிருந்து நீங்கள் பயன்படுத்தும் புதிய சீக்வென்ஸ் நம்பர் ஆகியவற்றிலிருந்து இங்கே வேறுபாடு இருக்கும் எனவே இங்கே ஒரு வித்தியாசம் உள்ளது அதாவது இந்த சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் இணைப்பு 1 ஆல் பயன்படுத்தப்பட்ட இடம் இணைப்பு 2 க்கான அந்த சீக்வென்ஸ் நம்பர் இடத்தை நீங்கள் பயன்படுத்தப் போவதில்லை இப்போது TCP இரண்டாவது கொள்கையைப் பயன்படுத்துகிறது எனவே TCP ஒரு இணைப்பு எப்போது வேண்டுமானாலும் இணைப்பு 1 செயலிழக்கிறது என்று உறுதி செய்கிறது எனவே இணைப்பு 1 செயலிழக்கும் போதெல்லாம் இது இணைப்பு 1 ஆக இருந்தது நீங்கள் இணைப்பு 2 ஐத் தொடங்கும் போதெல்லாம் நீங்கள் இணைப்பு 2 ஐத் தேர்வு செய்கிறீர்கள் இணைப்பு 2 இன் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் இணைப்பு 2 க்கு இடையில் இடைவெளி இருக்கும் மற்றும் இணைப்பு 1 ஆல் பயன்படுத்தப்பட்டு வரும் இணைப்பு 2 ஆல் பயன்படுத்தப்படுகின்ற சீக்வென்ஸ் நம்பருக்கு இடையில் ஒன்றுடன் ஒன்று சேருவதில்லை எனவே அதற்காக TCP ஒரு கடிகார பொறிமுறையைப் பயன்படுத்துகிறது எனவே TCP கடிகாரம் அடிப்படையில் சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்குகிறது எனவே இது TCP இன் முதல் செயல்படுத்தல் அல்லது TCP இன் முந்தைய பதிப்பாகும் இது ஒரு கடிகார பொறிமுறையின் அடிப்படையில் சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்கப் பயன்படுத்திய வரிசையைப் பயன்படுத்தியது எனவே பயன்படுத்தும் முறை இது போன்றது எனவே TCP இன் இந்த அசல் செயல்படுத்தல் கடிகார அடிப்படையிலான அணுகுமுறையைப் பயன்படுத்தியது எனவே கடிகாரம் ஒவ்வொரு 4 மைக்ரோ விநாடிகளையும் தேர்வுசெய்தது எனவே கடிகாரம் துடிக்கும் போதெல்லாம்புதிய வரிசை உருவாக்குகிறீர்கள்உங்களிடம் ஒரு பைட் 2 செட் மற்றும் கடிகாரத்தின் மதிப்பு 0 முதல் 232 1 வரை சுழற்சி செய்யும் எனவே TCP 32 சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறது எனவே உங்கள் முழு சீக்வென்ஸ் நம்பர் இடமும் 0 முதல் 232 1 வரை எனவே ஒவ்வொரு 4 மைக்ரோ விநாடிகளிலும் நீங்கள் ஒரு புதிய சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்குகிறீர்கள் ஒரு இணைப்பு செயலிழந்து மறுதொடக்கம் செய்யப்படும்போதெல்லாம் நீங்கள் கடிகாரத்தால் உருவாக்கப்படும் சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துவீர்கள் எனவே இது ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது பின்னர் நீங்கள் பெறும் பைட்டுகளின் அடிப்படையில் சீக்வென்ஸ் நம்பரை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் கஞ்ஜசன் கட்டுப்பாட்டு வழிமுறையின் அடிப்படையில் நீங்கள் கடத்துகிறீர்கள் எனவே கடிகாரத்தின் இந்த மதிப்பு அது பயன்படுத்தப்படும் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை வழங்குகிறது எனவே இந்த கடிகார அடிப்படையிலான பொறிமுறையுடன் நீங்கள் உறுதிசெய்கிறீர்கள் அதாவது முந்தைய இணைப்பு இங்கே செயலிழந்தது என்று கூறும்போதெல்லாம் இணைப்பு இங்கே செயலிழந்தது மேலும் கடிகார மதிப்பு அதிகரிக்கும் நேரத்தில் நீங்கள் இணைப்பை மறுதொடக்கம் செய்கிறீர்கள் கடிகார மதிப்பு அதிகரித்து வருவதால் நீங்கள் இங்கே ஒரு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைப் பெறுவீர்கள் இது முந்தைய இணைப்பால் பயன்படுத்தப்பட்ட சீக்வென்ஸ் நம்பரிலிருந்து குறிப்பிட்ட இடைவெளியைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் இங்கிருந்து தொடங்குவீர்கள் இணைப்பு 2 ஆல் பயன்படுத்தப்படும் சீக்வென்ஸ் நம்பரின் தடைசெய்யப்பட்ட பகுதி என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனவே இது இணைப்பு 2 ஆகும் இது தடைசெய்யப்பட்ட இணைப்பு 1 வுடன் ஒன்றிணைக்கப்படவில்லை இப்போது உடன் இந்த சீக்வென்ஸ் நம்பர் உருவாக்கம் போன்ற ஒரு சிக்கல் உள்ளது எனவே ஒவ்வொரு 4 மைக்ரோ விநாடிகளிலும் கடிகாரம் துடிக்கிறது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் ஒவ்வொரு 4 மைக்ரோ விநாடிகளிலும் நீங்கள் ஒரு புதிய சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்குகிறீர்கள் அதாவது தற்போதைய கடிகார டிக் வீதம் என்ன என்பதை முந்தைய சீக்வென்ஸ் நம்பர்களைப் பார்ப்பதன் மூலம் தாக்குபவர் புரிந்து கொள்ள முடியும் முந்தைய இணைப்பு செயலிழந்தபோது இடையில் எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது 4 மைக்ரோ விநாடிகளால் வகுக்கப்படுகிறது இது அடுத்த இணைப்பின் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பராக இருக்க வேண்டும் அது சாத்தியமானால் TCP விஷயத்தில் SYN பிளட் அட்டாக் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே TCP விஷயத்தில் SYN பிளட் அட்டாக் என்னவென்றால் நீங்கள் தொடர்ந்து இந்த வகையான மோசமான SYN இணைப்பை ஒரு முனைக்கு அனுப்புகிறீர்கள் மேலும் அந்த குறிப்பிட்ட முனை அந்த இணைப்பை உண்மையான இணைப்பில் ஏற்றுக் கொள்ளும் மேலும் அவை இங்கே தடுக்கப்படும் ஏனென்றால் அவர்கள் நினைப்பார்கள் உருவாக்கப்பட்ட குறிப்பிட்ட ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் இது உண்மையில் எனது கடிகார உள்ளீட்டை அடிப்படையாகக் கொண்ட சரியான ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் எனவே அது அந்த SYN இணைப்பை ஏற்றுக் கொள்ளும் பல கணினிகளிலிருந்து இதுபோன்ற பல SYN இணைப்புகளை நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் அது டிணையல் ஆப் சர்வீஸ் தாக்குதல்கள் என மொழிபெயர்க்கிறது எனவே கணினி மற்றும் ஒரு சர்வர் SYN பாக்கெட்டுகளுக்கு பதிலளிப்பதில் மட்டுமே பிஸியாகிவிடும் அதற்கு மேல் எந்த டேட்டா பாக்கெட்டுகளையும் அனுப்ப முடியாது எனவே இது TCP மீது சேவை மறுக்கப்படுவதைத் தொடங்க SYN பிளட் அட்டாக்குக்கான சாத்தியமாகும் எனவே அதனால்தான் TCPயின் பிற்கால செயல்பாடு அல்லது உண்மையில் TCPயின் தற்போதைய பதிப்பு அது என்ன செய்கிறது இது ஆரம்ப சீக்வென்ஸ் எண்களை உருவாக்க கிரிப்டோகிராஃபிக் செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறது எனவே உங்கள் கடிகார மதிப்பு 1 ஒரு செயல்பாடு 1 மதிப்பைக் கொடுக்கும் என்பது போன்றது எனவே கடிகார மதிப்பு உங்கள் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் x ஆக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது உங்கள் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் x ஆக இருந்தால் ஒரு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்க நீங்கள் ஒரு கிரிப்டோகிராஃபிக் செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் அதாவது உங்கள் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் y இது x ஐ விட அதிகமாக உள்ளது ஏனெனில் இது ஒரு குறியாக்கவியல் பாதுகாப்பான செயல்பாட்டிலிருந்து உருவாக்கப்படுகிறது எனவே தாக்குபவர் y இன் மதிப்பை கணிக்க முடியாது எனவே அந்த வகையில் முந்தைய இணைப்பின் போது இணைப்பு இங்கே செயலிழந்து புதிய சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்க முயற்சிக்கும்போது உங்கள் கடிகார மதிப்பு இந்த இடத்திலிருந்து புதிய சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் நீங்கள் ஒரு இணைப்பை மறுதொடக்கம் செய்யும் போதெல்லாம் அதை இந்த இடத்திலிருந்து உருவாக்க வேண்டும் ஆனால் பின்னர் கிரிப்டோகிராஃபிக் ஹாஷ் செயல்பாடு மற்றொரு மதிப்பை உருவாக்குகிறது இது இந்த குறிப்பிட்ட புள்ளியை விட இங்கே அதிகம் உங்கள் புதிய இணைப்பை அந்த இடத்திலிருந்தே தொடங்குகிறீர்கள் இந்த புதிய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட பகுதிக்கும் இந்த பழைய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட பகுதிக்கும் இடையில் ஒன்றுடன் ஒன்று சேரவில்லை என்பதை இது உறுதி செய்யும் அதே நேரத்தில் இந்த மதிப்பு குறியாக்கவியல் ரீதியாக இருந்தது உருவாக்கியவர் அதை யூகிக்க முடியாது எனவே அந்த வகையில் நீங்கள் ஒரு TCP இல் SYN பிளட் அட்டாக்கைப் பாதுகாக்க முடியும் இப்போது TCP கனெக்சன் ரீலிஸ் அதை மீண்டும் 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையைப் பயன்படுத்துகிறது எனவே எங்களிடம் 2 ஹோஸ்ட் ஹோஸ்ட் A மற்றும் ஹோஸ்ட் B உள்ளது இப்போது ஹோஸ்ட் A இணைப்பை மூட விரும்புகிறது ஹோஸ்ட் A இணைப்பை மூட விரும்பினால் இந்த இணைப்பு மூடுதலைத் தொடங்குகிறது எனவே ஆக்டிவ் நெருங்கிய ஹோஸ்ட் A ஒரு FIN செய்தியை அனுப்பும் FIN என்பது முடிந்தது எனவே நீங்கள் இணைப்பை மூட விரும்புகிறீர்கள் தற்போதைய சீக்வென்ஸ் நம்பர் மற்றும் தற்போதைய ஒப்புதல் எண்ணுடன் ஒரு FIN செய்தியை அனுப்பவும் பின்னர் ஹோஸ்ட் B FIN செய்தியைப் பெற்றவுடன் மீண்டும் இந்த பேசிவ் நெருக்கத்துடன் நெருங்கிய இணைப்பு மூடலுக்குச் செல்லும் எனவே பேசிவ் நெருக்கத்தில் இது ஒரு FIN செய்தியை அனுப்புகிறது இது இந்த FIN க்கு ஒரு ஒப்புதல் செய்தியை அனுப்புகிறது இதனால் ஹோஸ்ட் A ஆனது அந்த ஒப்புதலில் இணைப்பை மூட முடியும் இது இந்த FIN செய்தியை n பிளஸ் 1 உடன் ஒப்புக்கொள்கிறது அதே நேரத்தில் அது ஹோஸ்ட் B இணைப்பைத் தானே மூட விரும்புகிறது எனவே ஹோஸ்ட் A முதல் ஹோஸ்ட் B வரையிலான இந்த FIN செய்தி இது A முதல் B வரையிலான இணைப்பை மூடுகிறது இப்போது B இணைப்பையும் மூட விரும்பினால் எங்களுக்கு பைடைரக்சனல் இணைப்பு B மற்றும் B இப்போது B இந்த இணைப்பை மூட விரும்பினால் B இந்த FIN செய்தியை அனுப்புகிறது B உடனடியாக அதை மூட விரும்பவில்லை என்றால் B என்ன செய்ய முடியும் என்பது பி ஒப்புதல் செய்தியை மட்டுமே அனுப்ப முடியும் பின்னர் அது இணைப்பை மூட விரும்பினால் அது அதன் சொந்த FIN செய்தியை அனுப்பவும் முடியும் அதுவும் சாத்தியமாகும் இப்போது ஹோஸ்ட் A இந்த ஒப்புதல் செய்தியைப் பெற்றவுடன் அது ஒரு காலக்கெடுவைத் தொடங்குகிறது இந்த காலக்கெடு மூடலின் சிமெட்ரிக் தன்மை காரணமாக இந்த டேட்டா இழப்பைத் தடுப்பதாகும் எனவே நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எசிமெட்ரிக் மூடல் நுண்ணறிவு மற்றும் நம்பமுடியாத நெட்வொர்க் சாத்தியமில்லை என்பதை நாங்கள் முன்பு பார்த்தோம் எனவே காலக்கெடு மதிப்புடன் ஒரு சிமெட்ரிக் மூடுதலை செயல்படுத்த விரும்புகிறோம் எனவே இந்த காலாவதியான மதிப்பு இன்னும் B இலிருந்து சில பாக்கெட்டுகளைப் பெறுகிறீர்கள் என்பதை உறுதிசெய்கிறது இந்த நேரம் முடிந்ததும் நீங்கள் தொடர்ந்து அந்த பாக்கெட்டைப் பெறலாம் அந்த இணைப்பை நீங்கள் முழுமையாக மூடிவிட்டீர்கள் அதன் பிறகு நீங்கள் எந்த பாக்கெட்டையும் ஏற்க மாட்டீர்கள் அதன்பிறகு ஏதேனும் குறிப்பிட்ட பாக்கெட்டுகள் கிடைத்தாலும் ஆனால் அந்த பாக்கெட்டுகள் தொலைந்து போகும் அந்த பாக்கெட்டுகள் மற்றும் இதேபோல் ஹோஸ்ட் A உடன் நீங்கள் எதையும் செய்ய முடியாது ஹோஸ்ட் B அனுப்பிய FIN செய்தி அல்லது FIN மற்றும் ஒப்புதல் செய்திக்கு எதிராக ஒப்புதல் செய்தியை அனுப்புகிறது மேலும் இது இந்த சீக்வென்ஸ் நம்பருக்கு எதிராக ஒப்புதல் எண்ணை புதுப்பித்து ஹோஸ்ட் B க்கு ஒப்புதலை திருப்பி அனுப்புகிறது எனவே ஹோஸ்ட் B மீண்டும் இணைப்பை மூடுகிறது மற்றும் எந்த டேட்டாவையும் அனுப்ப வேண்டாம் ஆகையால் ஆக்டிவ் நெருங்கிய விஷயத்தில் காலக்கெடு இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் பேசிவ் நெருக்கத்திற்கு எங்களுக்கு எந்த நேரமும் தேவையில்லை ஏனெனில் இது மூடப்படும் கடைசி நிறுவனம் ஆக்டிவ் மூடுவதற்கு இந்த நேரம் முடிந்தது ஏனென்றால் ஹோஸ்ட் A இந்த மூடுதலைத் தொடங்கும்போது ஹோஸ்ட் A ஒப்புதலைப் பெற்றபின் ஹோஸ்ட் A இன்னும் ஹோஸ்ட் B இலிருந்து சில டேட்டாவைப் பெற முடியும் ஏனெனில் ஹோஸ்ட் B அதனுடன் எந்த FIN செய்தியையும் அனுப்பவில்லை அல்லது கூட இது ஒரு FIN செய்தியை அனுப்பியிருந்தால் இந்த பாக்கெட்டின் மறுசீரமைப்பின் காரணமாக நீங்கள் அதற்குப் பிறகு சில பாக்கெட்டுகளைப் பெறலாம் எனவே இந்த காலக்கெடு பொறிமுறையை நாங்கள் ஆக்டிவ் நெருங்கிய பக்கத்தில் பயன்படுத்துகிறோம் ஆனால் பேசிவ் நெருங்கிய பக்கத்தில் எங்களுக்கு நேரம் தேவை இல்லை ஏனெனில் பேசிவ் நெருங்கிய பக்கத்தில் நீங்கள் ஹோஸ்ட் A இலிருந்து ஒப்புதலைப் பெறும்போதெல்லாம் ஹோஸ்ட் A இணைப்பு ஏற்கனவே மூடப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஹோஸ்ட் A ஒரு FIN செய்தியை அனுப்பியுள்ளது எனவே உங்கள் நண்பர் கதவை மூடிவிட்டார் நீங்கள் அவரது அறைக்குள் நுழைவதை உங்கள் நண்பர் விரும்பவில்லை என்பது போன்றது எனவே நீங்கள் இனி காத்திருக்க விரும்பவில்லை எனவே ஹோஸ்ட் A ஏற்கனவே அந்த பினிஸ் செய்தியைத் தொடங்கியதற்கான காரணம் இதுதான் எனவே ஹோஸ்ட் A எந்த டேட்டாவையும் அனுப்பாது ஹோஸ்ட் B க்கு தெரியும் எனவே பேசிவ் நெருக்கமான வழக்குக்கு நீங்கள் காலக்கெடு மதிப்பிற்காக காத்திருக்க தேவையில்லை அதேசமயம் ஆக்டிவ் உள்ள நெருங்கிய வழக்கில் நான் இணைப்பை மூட முயற்சிக்கிறேன் எனவே மறுபுறம் விரும்பினால் இன்னும் சில டேட்டாவை எனக்கு அனுப்ப ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன் அதனால்தான் இந்த காலக்கெடு மதிப்பை இங்கே வைத்திருக்கிறோம் இந்த முழு டிரான்ஸ்போர்ட் லேயர் நெறிமுறை ஒரு ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடத்தைப் பின்பற்றுகிறது என்று அந்த அனுமான டிரான்ஸ்போர்ட் லேயர் நெறிமுறையை நீங்கள் முன்பு பார்த்தது போல எனவே TCP க்கான ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடமும் எங்களிடம் உள்ளது எனவே TCPயின் ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடத்தின் சிறிய விவரங்களில் பார்ப்போம் ஏனெனில் இது TCPயின் முக்கியமான கருத்து எனவே இந்த முழு ஸ்டேட் டிரான்சிசன் நடைமுறை இந்த நெருங்கிய நிலையிலிருந்து தொடங்குகிறது அதாவது சர்வர் மற்றும் கிளையன்ட் இரண்டும் மூடப்பட்டுள்ளன எனவே அவை இதுவரை எந்த TCP சாக்கெட்டையும் தொடங்கவில்லை எனவே இவை அனைத்தும் 1 செய்தியால் எழுதப்பட்டிருப்பதைக் காணும் குறியீடாகும் இது மற்றொரு செய்தியைக் குறைக்கிறது எனவே இது நிகழ்வு செயல் ஜோடி எனவே அந்த முதல் நிகழ்வு மற்றும் இரண்டாவது ஒரு செயல் பின்னர் இந்த கோடு சர்வருக்கானது எனவே இந்த கோடு சர்வருக்கும் திடமான கோடு TCP கிளையண்டிற்கானது எனவே கிளையன்ட் சர்வர் OSIஓஎஸ்ஐ மாதிரியில் ஒரு கிளையண்ட்டிடமிருந்து கனெக்சன் ரெக்வஸ்ட்டை பெறுவதற்காக சர்வர் ஒரு இணைப்பைப் பெறுவதற்கான கேட்பதற்கான நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே கிளையன்ட் கனெக்சன் ரெக்வஸ்ட்டை தொடங்குகிறது மற்றும் கிளையன்ட் இணைப்புகளை இணைத்தவுடன் ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட்டை அனுப்புகிறது மற்றும் ஒரு சர்வர் அதைப் பெறுகிறது அது அந்த இணைப்புடன் செயலாக்கத் தொடங்குகிறது எனவே TCP ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடத்தைப் பயன்படுத்தி இந்த முழு அணியும் எவ்வாறு நகர்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த நெருக்கமான நிலையிலிருந்து முதலில் கிளையன்ட் பக்கத்தைப் பார்ப்போம் எனவே கிளையன்ட் இணைப்பு சிஸ்டம் காலைத் தொடங்கி SYN செய்தியை அனுப்புகிறது எனவே இது 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் நடைமுறையின் முதல் படியாகும் பின்னர் கிளையன்ட் SYN அனுப்பிய நிலைக்கு நகர்கிறது எனவே இந்த நிலையில் கிளையன்ட் ஒரு SYN செய்தியை அனுப்பியுள்ளார் அது சர்வரிலிருந்து ஒப்புதலுக்காகக் காத்திருக்கிறது இப்போது இந்த SYN அனுப்பப்பட்ட கிளையன்ட் SYN ஐ அனுப்பிய பின் முடிவெடுக்கலாம் மேலும் எந்த டேட்டாவையும் அனுப்ப விரும்பவில்லை உடனடியாக இணைப்பை மூட விரும்புகிறேன் எனவே இது ஒரு நெருக்கமான செய்தியைப் பயன்படுத்தி உடனடியாக இணைப்பை மூடிவிட்டு நெருங்கிய நிலைக்கு செல்லலாம் எனவே அது நெருங்கிய நிலையில் இருக்கும்போதெல்லாம் சர்வர் SYN செய்தியைப் பெற்று ஒப்புதலுடன் திருப்பி அனுப்பினாலும் அது அந்த ஒப்புதலை ஏற்காது அது ஒப்புதலை கைவிடும் மேலும் இது எந்த டேட்டாவையும் அனுப்பாது ஏனெனில் அது நெருங்கிய நிலையில் உள்ளது மற்றும் சர்வர் சிறிது நேரம் காத்திருக்கும் நேரம் ஒதுக்கி மீண்டும் நெருங்கிய நிலைக்கு நகரும் எனவே இது SYN அனுப்பிய நிலையிற்கானது இப்போது நீங்கள் ஒரு SYN ஐ அனுப்பிய பிறகு கிளையண்டிலிருந்து சர்வருக்கு 3 வழிகளில் ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையை நீங்கள் முதலில் SYN செய்தியை அனுப்ப வேண்டும் பின்னர் நீங்கள் சர்வரிலிருந்து ஒரு ACK ஐப் பெறுவீர்கள் சர்வரிலிருந்து SYN உடன் இறுதியாக நீங்கள் ACK செய்தியை அனுப்புவீர்கள் எனவே இங்கே இரண்டாவது கட்டத்தில் நீங்கள் சர்வரிலிருந்து ஒரு SYN பிளஸ் ACK செய்தியைப் பெற்றுள்ளீர்கள் எனவே இந்த SYN பிளஸ் ஒப்புதல் செய்தியை சர்வரிலிருந்து நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் ஒரு ஒப்புதல் செய்தியை அனுப்பி நிறுவப்பட்ட நிலைக்கு செல்லுங்கள் இதேபோல் நெருங்கிய நிலையிலிருந்து வரும் சர்வர் இது முதலில் இந்த கேட்பதற்கான முறையை அழைக்கிறது மற்றும் கேட்கும் நிலைக்கு நகரும் எனவே கேட்கும் நிலையில் எந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் செய்தியையும் பெற தயாராக உள்ளது எனவே அது ஒரு SYN செய்தியைப் பெற்றதும் அது ஒரு SYN மற்றும் ஒப்புதல் செய்தியுடன் திருப்பி அனுப்புகிறது எனவே இது 3 வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையின் இரண்டாவது படி எனவே சர்வர் SYN செய்தியைப் பெற்றுள்ளது பின்னர் ஒரு SYN பிளஸ் ஒப்புதல் செய்தியை அனுப்புகிறது இது கிளையன்ட் சர்வரிலிருந்து SYN பிளஸ் ACK ஐப் பெற்று இறுதி ஒப்புதலுடன் திருப்பி அனுப்பும் 3 முறை ஹேண்ட்ஷேக்கிங்கின் மூன்றாவது படியாகும் கிளையன்ட் நிறுவப்பட்ட நிலைக்கு நகர்கிறது அது டேட்டா பரிமாற்றத்திற்கு தயாராக உள்ளது இப்போது இந்த கேட்கும் நிலையிலிருந்து மீண்டும் சர்வர் ஒரு நெருக்கமான செயலைச் செய்து உடனடியாக இணைப்பை மூட முடியும் சர்வர் ஒரு அனுப்பும் SYN செய்தியைப் பெற்று ஒரு SYN திருப்பி மற்றும் ஒப்புதல் செய்தியைஅனுப்பும்போது சர்வர் SYN பெறும் நிலைக்கு நகர்கிறது எனவே SYN பெறும் நிலையிலிருந்து அது ரீசெட் அழைப்பை மேற்கொள்ளலாம் மற்றும் கேட்கும் நிலைக்கு இணைப்பை மீட்டமைக்கலாம் எனவே இந்த ரீசெட் அழைப்பு என்னவென்றால் சேவையை எப்படியாவது இணைப்பைத் தொடர விரும்பவில்லை என்று தீர்மானிக்கிறது இது ஒரு கிளையண்டிலிருந்து பல SYN செய்திகளை ஒரே கிளையண்டிலிருந்து நீங்கள் பெறும்போதெல்லாம் தாக்குதலைத் தடுக்க தேவைப்படுகிறது ரீசெட் அழைப்பைக் கொண்டிருக்கலாம் அல்லது சில அப்ளிகேஷன் தேவைகளுக்காகவோ அல்லது அப்ளிகேஷன் நிரலாக்கத்தின் அடிப்படையில் அல்லது ஏற்கனவே உள்ள இணைப்பை மீட்டமைக்க விரும்பும் அப்ளிகேஷன் பக்கத்தில் சில விதிவிலக்குகளின் அடிப்படையில் இருக்கலாம் எனவே SYN பெறுதலில் இருந்து நீங்கள் ரீசெட் அழைப்பை அழைக்கலாம் மீண்டும் கேட்கும் நிலைக்குச் சென்று நீங்கள் ஏற்கனவே பெற்ற இந்த SYN ஐ புறக்கணிக்கலாம் இப்போது சர்வர் மற்றும் கிளையன்ட் இருவரும் ஒன்றாக இணைப்பைத் தொடங்கும் 1 வழக்கு இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் நாம் ஒரே நேரத்தில் திறந்த நிலையில் அழைக்கிறோம் எனவே இது சர்வர் மற்றும் கிளையண்ட்டில் இருந்து கிளையன்ட் ஒரு SYN ஐ அனுப்பியுள்ளது அதே நேரத்தில் சர்வர் ஒரு SYN ஐ அனுப்பியுள்ளது எனவே நீங்கள் சர்வரிலிருந்து ஒரு SYN செய்தியைப் பெறுவது போன்றதாக இருந்தால் கிளையன்ட் சர்வரிலிருந்து ஒரு SYN செய்தியைப் பெறுகிறது ஏனெனில் கிளையன்ட் ஒரு SYN ஐ அனுப்ப வேண்டும் அதன் பிறகு கிளையன்ட் ஒரு SYN மற்றும் ஒப்புதலைப் பெற வேண்டும் ஆனால் அது சர்வரிலிருந்து SYN செய்தியைப் பெறுகிறதென்றால் அது ஒரு SYN பிளஸ் ஒப்புதல் செய்தியை அனுப்புகிறது மேலும் கிளையன்ட் SYN பெறும் நிலைக்கு செல்லலாம் எனவே நீங்கள் சர்வருக்கு ஒரு SYN செய்தியை அனுப்பியதைப் போன்றது ஆனால் ஒரு SYN பிளஸ் ஒப்புதலைப் பெறுவதை விட நீங்கள் அனுப்பிய SYN க்கு ஒப்புதல் உங்களுக்கு ஒரு SYN செய்தியைப் பெறுகிறது ஆனால் ஒப்புதல் செய்தி அல்ல எனவே நீங்கள் கிளையன்ட் SYN பெறும் நிலைக்கு நகர்கிறது இந்த கட்டத்தில் நீங்கள் ஒப்புதல் செய்தியைப் பெறும்போதெல்லாம் நீங்கள் நிறுவப்பட்ட நிலையை நோக்கி நகர்கிறீர்கள் எனவே சர்வர் நகரும் சர்வர் 3 வழி கைகுலுக்கலுக்கான இந்த ஒப்புதலுக்கான இறுதி ஒப்புதல் செய்தியைப் பெறுகிறது மேலும் அது நிலைநாட்டு நிலைக்கு நகர்கிறது எனவே இந்த நடைமுறையின் மூலம் எல்லோரும் நிறுவப்பட்ட நிலையை நோக்கி நகர்கின்றனர் இந்த ஸ்தாபனத்திலிருந்து நிலையான டேட்டா பரிமாற்றம் தொடங்கப்படலாம் எனவே இது TCP இன் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்த்திற்கானது இது இந்த பல நிலைகளுக்கு நகர்கிறது மேலும் நீங்கள் டேட்டா பரிமாற்றத்தைத் தொடங்கும்போது இறுதியாக நிறுவப்பட்ட நிலையை அடைகிறது நிறுவப்பட்டிருந்தால் டேட்டாவை அனுப்புங்கள் அல்லது நிறுவப்பட்டிருந்தால் மற்றும் டேட்டாவைப் பெறுங்கள் என்று நாங்கள் முன்பு உங்களுக்குக் காட்டிய கொள்கையின் அடிப்படையில் இப்போது டேட்டா பரிமாற்றம் தொடரலாம் இந்த இணைப்பு நிறுவப்பட்ட நிலைக்குப் பிறகு இந்த டேட்டா பரிமாற்றம் முடிந்ததும் நீங்கள் அந்த இணைப்பை மூட விரும்பும் இணைப்பு மூடல் நிலைக்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று கூறுங்கள் இப்போது நீங்கள் அந்த இணைப்பை மூட விரும்பும் போதெல்லாம் கிளையன்ட் குறிப்பிட்ட இணைப்பை நாங்கள் அதை ஆக்டிவ் நெருக்கம் அழைக்க முடியும் ஏனெனில் இணைப்பு மூடல் கிளையன்ட் மற்றும் சர்வரால் தொடங்கப்படுகிறது அந்த பினிஸ் செய்தியை யார் பெறுகிறார்கள் FIN செய்தி ஒரு பேசிவ் நெருக்கம் என்று நாங்கள் அழைக்கிறோம் எனவே அதை நாம் முன்பு பார்த்தோம் இப்போது ஆக்டிவ் நெருக்கமாக இருந்தால் கிளையன்ட் ஒரு கிளையண்டை நெருங்கிய பழமையானதை இயக்கி ஒரு FIN செய்தியை அனுப்புகிறார் எனவே இது ஒரு FIN செய்தியை அனுப்பிய போதெல்லாம் அது இந்த FIN காத்திருப்பு 1 நிலைக்கு நகரும் பின்னர் இந்த FIN செய்தியை அனுப்பிய பிறகு கிளையண்டிலிருந்து சர்வருகற்கான இணைப்பு வெளியீட்டு கட்டத்தைப் பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு FIN செய்தியை அனுப்பியுள்ளீர்கள் ஒரு FIN செய்தியை அனுப்பிய பிறகு 2 சாத்தியக்கூறுகள் உள்ளன 1 சாத்தியம் என்னவென்றால் நீங்கள் ஒரு FIN பிளஸ் ACK ஐப் பெறுவீர்கள் இரண்டாவது சாத்தியம் என்னவென்றால் கிளையன்ட் மற்றும் சர்வர் கிளையன்ட் ஒரு FIN செய்தியை அனுப்பியுள்ளன அது ஒரு ACK ஐப் பெறவில்லை அது ஒரு FIN ஐப் பெறவில்லை அது ACK ஐப் பெறுகிறது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் சர்வரிலிருந்து பினிஸ் பெறவில்லை அதாவது ஒரு ஒப்புதல் செய்தியைப் பெறுவதற்கு உங்களுக்கு அதிகமான டேட்டா இருப்பதாக சர்வர் நம்புகிறது மேலும் நீங்கள் FIN காத்திருப்பு 1 நிலையிலிருந்து FIN காத்திருப்பு 2 நிலைக்குச் செல்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு FIN பிளஸ் ACK ஐப் பெறவில்லை இப்போது நீங்கள் FIN பிளஸ் ACK செய்தியைப் பெறுகிறீர்கள் என்றால் இந்த FIN பிளஸ் ACK செய்தியைப் பெற்ற பிறகு இந்த நேர காத்திருப்பு நிலைக்குச் செல்லுங்கள் எனவே ஆக்டிவ் உள்ள இணைப்புக்கு ஆக்டிவ்மூடுதலுக்கான இந்த நேரத்தை நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் இந்த FIN பிளஸ் ACK ஐப் பெற்ற பிறகு நேரம் முடிந்ததும் ஒரு காலக்கெடு மதிப்பிற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் இதேபோல் இந்த FIN காத்திருப்பு நிலை அது ஒப்புதலைப் பெற்றுள்ளது ஆனால் அது சர்வரிலிருந்து FIN ஐப் பெறுவதற்காகக் காத்திருந்தது சர்வரிலிருந்து இந்த FIN ஐப் பெற்றவுடன் அது அந்த ACK ஐ அனுப்புகிறது மற்றும் நேர காத்திருப்பு நிலைக்கு நகர்கிறது இப்போது அது சர்வருக்கு ஒரு FIN செய்தியை அனுப்பியது போன்ற மற்றொரு வழக்கு இருக்கக்கூடும் ஆனால் ஒரு ACK ஐப் பெறாமல் சர்வலிருந்தே மற்றொரு FIN செய்தியைப் பெற்றுள்ளது எனவே இதில் கிளையன்ட் ஒரு FIN செய்தி சர்வருக்கும் மற்றும் சர்வர் ஒரு FIN செய்தி கிளையண்டிற்கும் அனுப்பியுள்ளார் ACK அனுப்பவில்லை எனவே இதன் பொருள் சர்வர் பெற அதிக டேட்டா இருப்பதாக நம்புகிறது எனவே அந்த விஷயத்தில் கிளையன்ட் ஒரு ACK ஐ அனுப்புவதன் மூலம் இறுதி நிலைக்கு நகரும் எனவே நீங்கள் எப்படியும் முடிக்கத் தயாராக இருப்பதால் பினிஸ் செய்தியைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் அந்த ஒப்புதல் செய்தியை அனுப்பி இந்த இறுதி நிலைக்குச் செல்லுங்கள் இந்த இறுதி நிலையில் நீங்கள் அனுப்பிய இந்த பினிஸ் செய்திக்கான சர்வரின் ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் இப்போது அதற்குப் பிறகு சர்வர் இந்த ஒப்புதல் செய்தியை உங்களுக்கு அனுப்பினால் நீங்கள் நேர காத்திருப்பு நிலைக்குச் செல்கிறீர்கள் நேரம் முடிந்ததும் நீங்கள் நெருங்கிய நிலைக்குச் செல்கிறீர்கள் பேசிவ் நெருக்கமான விஷயத்தில் நீங்கள் நெருங்கிய காத்திருப்பு நிலையில் இருப்பது விஷயங்கள் மிகவும் எளிமையானவை ஏனெனில் நீங்கள் FIN செய்தியைப் பெற்றுள்ளீர்கள் மேலும் நீங்கள் ஒரு ஒப்புதல் செய்தியுடன் திருப்பி அனுப்பியுள்ளீர்கள் பேசிவ் காத்திருப்பு நிலையில் நீங்கள் இறுதியாக ஒரு நெருக்கமான அழைப்பை செய்கிறீர்கள் எனவே சர்வர் இங்கே நீங்கள் ஒரு நெருக்கமான அழைப்பை செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் சொந்த FIN செய்தியை அனுப்பினீர்கள் சர்வர் அதன் சொந்த FIN செய்தியை அனுப்புகிறது மற்றும் கடைசி ஒப்புதல் செய்திக்காக காத்திருக்கிறது எனவே சர்வர் கடைசி ஒப்புதல் செய்தியைப் பெற்றதும் அது இணைப்பை மூடிவிட்டு மீண்டும் இணைப்பின் தொடக்கமான ஆரம்ப நிலைக்குச் செல்கிறது எனவே இது TCP இன் முழு ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடமாகும் இங்கே முக்கியமான அம்சம் இந்த நேர காத்திருப்பு நிலை அதாவது இறுதி ஒப்புதலைப் பெற்ற பிறகு முனையை ஆக்டிவ் மூடினால் மூடுதலைத் தொடங்கும்அது குறிப்பிட்ட காலக்கெடு காலத்திற்கு காத்திருக்கும் நேரம் முடிந்ததும் அது இணைப்பை மூடிவிடும் மற்றொரு சுவாரஸ்யமான நிலை என்னவென்றால் இந்த இறுதி நிலை நீங்கள் சர்வருக்கு ஒரு FIN செய்தியை அனுப்பியுள்ளீர்கள் ஆனால் ஒப்புதல் பெறுவதை விட சர்வரிலிருந்து FIN செய்தியைப் பெற்றுள்ளீர்கள் எனவே நீங்கள் இணைப்பை மூட விரும்புவது போலவே சர்வரும் இணைப்பை மூட விரும்புகிறது ஆனால் சர்வர் உடனடியாக ஒப்புக் கொள்ளவில்லை ஏனெனில் இது இன்னும் சில டேட்டாவைப் பெறக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது அல்லது வேறு ஏதேனும் செயலாக்கத்திற்காக காத்திருக்கிறது எனவே இணைப்பு மூடல் விஷயத்தில் இவை 2 சுவாரஸ்யமான படிகள் மற்றும் இந்த இணைப்பு மூடல் சுவாரஸ்யமானது ஏனென்றால் டேட்டா இழப்பை முடிந்தவரை தடுப்பதே எங்கள் நோக்கம் இந்த 2 இராணுவப் பிரச்சினையின் எடுத்துக்காட்டுடன் நாங்கள் முன்னர் பேசிய இந்த சாத்தியமற்ற கொள்கையின் விளைவாக உங்களிடம் நம்பமுடியாத சேனல் இருந்தால் அந்த நம்பமுடியாத சேனலின் மீது நீங்கள் ஒரே நேரத்தில் இணைப்பை மூடுவதற்கோ அல்லது பெறுவதற்கோ ஒரு நெறிமுறையைப் பெற ஒருபோதும் வெற்றிபெற முடியாது அமைப்பு ஒத்திசைவற்றதாக இருந்தால் இந்த நம்பமுடியாத சேனலில் ஒருமித்த கருத்தாகும் எனவே இந்த ஒத்திசைவு மூடுதலுக்கு டேட்டா இழப்பைத் தடுக்க ஒத்திசைவான மூடல் ஏற்பட்டால் TCP இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட படிகளில் சுவாரஸ்யமான பகுதி ஆக்டிவ் மூடுவதற்கான இந்த நேரம் முடிந்தது விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு காத்திருக்கும் மூடுதலுக்குத் தொடங்கும் முனைக்கு மேல் நேரம் முடிந்தவுடன் அவர்கள் அதை மூடிவிடுவார்கள் ஆனால் பேசிவ் நெருக்கத்திற்கு உங்களுக்கு நேரம் தேவையில்லை ஏனெனில் பேசிவ் மூடுதலுக்காக மறு முனை ஏற்கனவே இணைப்பை மூடிவிட்டது எனவே இது இனி டேட்டாவை உங்களுக்கு அனுப்பப்போவதில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் இது TCP நெறிமுறையின் முழு இணைப்பு மாடலிங் பகுதியாகும் அடுத்த வகுப்பில் ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையைப் பார்ப்போம் எனவே இந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை அமைக்க உங்களுக்கு உதவியது எனவே இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் நிறுவப்பட்டதும் நீங்கள் அந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் நிறுவப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் அந்த நிறுவப்பட்ட நிலை மற்றும் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் கட்டத்தின் போது ஒப்புக் கொள்ளப்பட்ட ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் உங்கள் ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையைப் பயன்படுத்தி மேலும் டேட்டாவை பரிமாற்றத்திற்கு அதைப் பயன்படுத்தலாம் எனவே அடுத்த வகுப்பில் அந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையை விவரங்களில் பார்ப்போம் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி